ட்ரான்ஸ்லேஷன் பற்றிய வீடியோவிற்கு உங்களை வரவேற்கிறேன் சென்ற வீடியோவில் நாம் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்த்தோம் DNA வில் இருக்கும் தகவல் எவ்வாறு RNA மூலக்கூறுக்கு கடத்தப்பட்டது என்று பார்த்தோம் RNA மூலக்கூறு தான் நம்முடைய க்யு கார்ட் இதன் பிறகு இது நியூக்ளியஸ்ஸில் இருந்து சைட்டோபிளாசம் உள்ளே சென்று அடைந்தது இன்று mRNA உருவாகி விட்டது என்ற கட்டத்தில் இருந்து இன்றைய வீடியோவை தொடங்கலாம் இந்த mRNA எவ்வாறு வாசிக்கப்படுகிறது வாசித்த பிறகு இதன் மூலம் எவ்வாறு புரதம் உருவாகிறது ட்ரான்ஸ்லேஷன் செயல்முறையை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் mRNA வில் இருக்கும் தகவல் உற்பத்திப் பொருளாக அதாவது புரதமாக மாற்றப்படும் செயல்தான் ட்ரான்ஸ்லேஷன் இதற்கான தொடக்க பொருள் இங்கே இருக்கும் நீளமான mRNA மூலக்கூறு இது மிகவும் கவனமாக DNA வில் இருக்கும் அனைத்து தகவலையும் தனக்குள் நகலெடுத்து வைத்திருக்கும் ஆக இதில் இருக்கும் தகவலை தான் ரைபோசோம் வாசிக்க வேண்டும் இங்கே நாம் இரண்டு விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது புரதம் உருவாக்குவதற்கு தேவையான மூலப்பொருள்கள் என்ன இரண்டாவது இதில் இருப்பதை இந்த மொழியை எவ்வாறு வாசிப்பது முதலில் தேவைப்படும் மூலப் பொருள் பற்றி பார்க்கலாம் முதலாவது மூலப்பொருள் mRNA மூலக்கூறில் இருக்கும் தகவல் இதன்பிறகு சமையல்காரர் எனப்படும் ரைபோசோம்கள் இங்கேதான் உருவாக்கும் செயல்முறை முழுவதும் நிகழும் ரைபோசோம்களில் இரண்டு அமைப்புகள் இருக்கின்றன ஒரு சிறிய அமைப்பு மற்றும் ஒரு பெரிய அமைப்பு இதைப் பற்றி பிறகு பார்க்கலாம் ஆனால் இது இரண்டு அமைப்பு கொண்டு உருவாகி உள்ளது ஒரு சிறிய அமைப்பு மற்றும் ஒரு பெரிய அமைப்பு என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக உங்களுக்கு சமையற்காரர் மற்றும் புரதம் உருவாக்குவதற்கு தேவையான மூலப்பொருட்கள் தேவை புரதங்கள் அமினோ ஆசிட்களை கொண்டு உருவாகி இருக்கிறது ஆகையால் நமக்கு அமினோ ஆசிட்கள் தேவை அமினோ ஆசிட்களில் மொத்தம் 20 வகைகள் உள்ளன பெர்முடேஷன் மற்றும் காம்பினேஷன் மூலம் இந்த 20 அமினோ ஆசிட்களை பல வகைகளில் அடுக்கலாம் இதன் மூலம் பலவகையான புரதங்கள் கிடைக்கும் அக இப்பொழுது அமினோ ஆசிட்கள் இருக்கிறது மற்றும் tRNA எனப்படும் மூலக்கூறு இருக்கிறது இதை ட்ரான்ஸ்பர் RNA என்றும் கூறுவர் ஏனென்றால் இந்த மூலக்கூறுகள் அமினோ ஆசிட்களை புரதங்கள் உருவாகும் இடமான ரைபோசோமிடம் கொண்டு சேர்க்கும் இந்த tRNAவிலும் பல வகைகள் உண்டு இவைகள் அமினோ ஆசிட்களை கவனமாக எடுத்து ரைபோசோமிடன் கொண்டு சேர்க்கிறது அடுத்ததாக நமக்கு தேவைப்படும் மூலப்பொருள் தூதரான RNA இதில் தான் உற்பத்தி பொருள் செய்வதற்கான வழிமுறைகள் இருக்கும் இப்பொழுது புரதத்தை உருவாக்குவதற்கு ஒரு இடம் தேவை அதுதான் ரைபோசோம் இதன்பிறகு புரதத்தின் அடிப்படை கட்டமைப்பான அமினோ ஆசிட்கள் தேவை இவைகள் ட்ரான்ஸ்பர் RNA அல்லது tRNA எனப்படும் மூலக்கூறு மூலம் ரைபோசோமிடம் கொண்டு வரப்படுகிறது இப்பொழுது மொழிக்கு வரலாம் 4 பேஸ்கள் உள்ளன என்பதை நாம் அறிவோம் DNA வில் இவைகள் A T G மற்றும் C ஆனால் நமக்கு தேவையான தகவலோ RNA மூலக்கூறு உள்ளே உள்ளது ஆக இங்கே உள்ள T RNA வில் U என இருக்கும் ஆக DNA மொழியில் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் உள்ளன A U G மற்றும் C இந்த எழுத்துக்கள் ஒன்றுசேர்வதன் மூலம் வார்த்தை உருவாகும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குறிப்பிட்ட அமினோ ஆசிட் ஐ குறிக்கும் ஆக ஒரு அமினோ ஆசிட் ஒரு எழுத்தைக் கொண்டு குறிப்பிடப்பட்டிருந்தால் இதன் மூலம் கிடைக்கும் சாத்தியங்கள் 4 தான் அதே சமயம் இரண்டு எழுத்துக்களை கொண்டு ஒரு அமினோ ஆசிட் குறிப்பிடப்பட்டிருந்தால் 42 16 வெவ்வேறு சாத்தியங்கள் கிடைக்கும் அதாவது A U அல்லது G அல்லது C உடன் சேரலாம் இவ்வாறு 16 வெவ்வேறு வார்த்தைகள் கிடைக்கும் இருப்பினும் இது குறைவு தான் ஏனென்றால் நம்மிடம் இருப்பதோ 20 வகை அமினோ ஆசிட்கள் ஆகையால் என்ன நடக்கும் என்றால் மூன்று எழுத்துகள் ஒன்று சேரும் ஒரு வார்த்தை உருவாக்குவதற்கு மூன்று எழுத்துக்கள் ஒன்று சேரும் ஆக 4 பேஸ்களை 3 குழுவாக சேர்க்கும் பொழுது கிடைப்பது 43 அதாவது 64 வெவ்வேறு வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ ஒன்றைக் குறிக்கும் ஆக உயிரியலில் நான்கு எழுத்துக்கள் உள்ளன இவைகள் மூன்று குழுக்களாக சேர்ந்து ஒரு குறியீட்டை உருவாகிறது இதன் பெயர்தான் கோடன் ஆக நமது அமைப்பில் 64 கோடன்கள் உள்ளன இதில் 61 அமினோ ஆசிட்களை குறிக்கும் மீதமுள்ள 3 எதையும் குறிக்காது உதாரணத்திற்கு UAA UAG மற்றும் UGA இந்த 3 கோடன்கள் எந்த அமினோ ஆசிட்களையும் குறிக்காது ஆனால் மீதமுள்ள 61 கோடன்கள் அமினோ ஆசிட்களை குறிக்கும் இப்பொழுது மற்றுமொரு சுவாரசியமான விஷயம் வருகிறது இங்கே 61 கோடன்கள் உள்ளன ஆனால் நம்மிடம் இருப்பதோ வெறும் 20 அமினோ ஆசிட்கள் இங்கே ஒன்றிற்கும் மேற்பட்ட கோடன்கள் ஒரு அமினோ ஆசிடை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் உதாரணத்திற்கு GGG கிளைஸின் எனப்படும் ஒரு வகை அமினோ ஆசிடை குறிக்கும் இதே அமினோ ஆசிட் மற்றொரு கோடன் கொண்டும் குறிக்கப்படலாம் உதாரணத்திற்கு GGC ஆக பல கோடன்கள் ஒரே அமினோ ஆசிட் ஐ குறிக்கலாம் ஆனால் ஒரு கோடன் 2 வெவ்வேறு அமினோ ஆசிட்களை குறிக்க முடியாது இதை மற்றொரு முறை தெளிவுபடுத்துகிறேன் உதாரணத்திற்கு இங்கே இருக்கும் அமினோ ஆசிட் கிளைஸின் இந்த கிளைஸின் GGG அல்லது GGC கொண்டு குறியிடப்படலாம் ஆக கிளைஸின் ஒன்றிற்கும் மேற்பட்ட கோடன்கள் கொண்டு குறியிடப்படலாம் உண்மையில் கிளைஸின் 4 கோடன்கள் கொண்டு குறியிடப்பட்டுள்ளது ஆக ஒரே அமினோ ஆசிட் கிளைஸினை குறிப்பதற்கு நான்கு வெவ்வேறு கோடன்கள் உள்ளன ஆனால் GGG கிளைஸினை குறிப்பதுடன் அலனிநையும் குறிக்க முடியாது ஆக மரபியல் மொழியில் 3 நியூக்ளியோடைட்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வார்த்தையை அதாவது ஒரு கோடன் ஐ உருவாக்குகிறது இதில் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குறிப்பிட்ட அமினோ ஆசிடை குறிக்கும் ஒன்றிற்கும் மேற்பட்ட வார்த்தைகளைக் கொண்டு ஒரு அமினோ ஆசிடை குறிப்பிடலாம் இருப்பினும் இதன் அர்த்தம் தெளிவாக இருக்கும் அதாவது GGG என இருந்தால் இது எப்பொழுதும் கிளைஸினை குறிக்கும் இது வேறு எந்த அமினோ ஆசிடையும் குறிப்பிட முடியாது இதுதான் நாம் கூறிய மொழி இப்பொழுது மொழி உள்ளது இது mRNA மூலக்கூறு மீது அமர்ந்துள்ளது இப்பொழுது இந்த மொழியை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் tRNA மூலக்கூறு மூலம் இந்த மொழி புரிந்து கொள்ளப்படுகிறது இந்த tRNA மூலக்கூறு ஒரு சுவாரசியமான RNA மூலக்கூறு இதன் இருபரிமாண அமைப்பை பார்த்தால் கிளாவர் இலை அமைப்பில் இருக்கும் அதாவது இது கிளாவர் போன்று இருக்கும் இது 80 நியூக்ளியோடைடுகள் அளவு நீளமாக இருக்கும் இந்த tRNA வில் பல வகைகள் உண்டு ஒவ்வொரு tRNAவிலும் அண்டிகோடன் எனப்படும் பகுதிகள் இருக்கும் AUG என்று ஒரு கோடன் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் இந்த கோடனை அண்டிகோடன் வாசிக்கவேண்டும் ஆக இந்த அண்டிகோடன் கோடனுக்கு நேர்மாறாக இருக்கும் அதாவது UAC என்று இருக்கும் இங்கே தைமைன் இல்லை ஆகையால் உராசில் இருக்கும் இது DNA அல்ல RNA ஆகையால் உராசில் எப்பொழுதும் அடெனினுடன் ஜோடி சேரும் குவானின் சைட்டோசினுடன் ஜோடி சேரும் அதாவது நேர்மாறாக இருக்கும் ஆக ஒவ்வொரு 61 கோடனுக்கு ஒரு நேர்மாறான அண்டிகோடன் இருக்கும் ஆக ஒவ்வொரு tRNA மூலக்கூறிலும் ஒரு நேர்மாறான அண்டிகோடன் இருக்கும் இதன் மற்றொரு முனையில் ஒரு அமினோ ஆசிட் இணைந்து இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கோடனுக்கு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமினோ ஆசிடை சுமக்கும் இந்த tRNAவை சார்ஜ்ட் tRNA என்று கூறுவர் இந்த சார்ஜிங் எவ்வாறு நிகழ்கிறது என்று நாம் பார்க்கப் போவது கிடையாது ஏனென்றால் இது மிகவும் வியப்பாக இருக்கும் அதிக தகவலை கொடுத்து உங்களை சிரமப்படுத்த விரும்பவில்லை இந்த குறியீடுகளின் பெயர் கோடன் 3 எழுத்து குறியீடுகள் ஒவ்வொரு அமினோ ஆசிட்டிற்கு ஒரு குறியீடு இவைகள் tRNA மூலம் டிகோட் செய்யப்படுகிறது இதற்கு காரணம் கோடனுக்கு நேர்மாறாக அண்டிகோடன் இருக்கும் ஒவ்வொரு tRNA வும் ஒரு குறிப்பிட்ட அமினோ ஆசிடை சுமக்கும் இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் முன்பு கூறியது போலவே கோடன்களில் 3 கோடன் அதாவது UAA UAG மற்றும் UGA மட்டும் ஸ்டாப் கோடன் இவைகளுக்கு tRNA மூலக்கூறு இருக்காது இதேபோல் AUG என்பது எப்பொழுதும் ஸ்டார்ட் கோடன் உதாரணத்திற்கு நீங்கள் ஏதேனும் எழுதுகிறீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம் இதில் முதல் எழுத்து எப்பொழுது கேபிட்டல் எழுத்தாகத்தான் இருக்கும் theவில் T போல இதுபோல முதல் கோடன் எப்பொழுதும் AUG இது மிதியோனைன்னை குறிக்கும் ஆக மொத்தம் இருக்கும் 64 கோடன்களில் 4 கோடன் மட்டும் விசேஷமானவை ஸ்டார்ட் கோடன் AUG மற்றும் டெர்மினேட்டர் கோடன் UAA UAG மற்றும் UGA இதுவரை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அதாவது என்னென்ன மூலப்பொருள்கள் தேவை என்பது பற்றியும் ட்ரான்ஸ்லேஷன் செயல்முறையில் எப்படி மொழி வாசிக்கப்படுகிறது என்பது பற்றியும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இப்பொழுது ட்ரான்ஸ்லேஷன் செயல்முறை பற்றி பார்க்கலாம் இங்கே நான் ஒரு mRNA மூலக்கூறை வரைந்திருக்கிறேன் இந்த mRNA மூலக்கூறில் 5 பிரைம் கேப் மற்றும் 3ஆவது பிரைம் முனையில் பாலி A டெய்ல் இருக்கிறது இந்த mRNA சைட்டோபிளாசமில் இருக்கிறது இதன் முழு வரிசை இருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு RNA மூலக்கூறிலும் சில குறிப்பிட்ட இடங்கள் இருக்கும் இதை ரைபோசோம் பைன்டிங் சைட் என்று கூறுவர் இந்த ரைபோசோமில் இரண்டு பகுதிகள் ஒரு சிறிய பகுதி மற்றும் ஒரு பெரிய பகுதி உள்ளது இந்த சிறிய பகுதி ரைபோசோம் பைன்டிங் சைட்டை ஆராய்ந்து சிறிய பகுதி பார்த்த அனைத்து இடங்களையும் ரைபோசோம் ஒன்றாக திரட்டும் ஆக ரைபோசோம் இதை அடையலாம் கண்ட பிறகு ரைபோசோமில் இருக்கும் சிறிய பகுதி இதை ஒன்றாக திரட்டத் தொடங்கும் இதைத்தான் இந்தப் படத்தில் காட்டி உள்ளேன் இந்த வரிசையை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஸ்டார்ட் கோடன் என்பது என்ன AUG என்பதுதான் ஸ்டார்ட் கோடன் அடுக்கு வரிசையை பார்த்தால் இங்கு இருப்பது UCC இதன்பிறகு GAU உள்ளது மேலும் கவனமாகப் பார்க்கும் பொழுது இங்கே ஸ்டார்ட் கோடன் AUG இருக்கிறது ஆக இந்த மொழியை வாசித்து புரிந்து கொள்வதற்கு மற்றொரு முக்கியமான அம்சம் இருக்கிறது அதுதான் நிறுத்தக் குறியீடுகள் இதை மிகவும் எளிமையாக்குகிறேன் இங்கே AUG தான் முதல் குறியீடு அடுத்து வரும் 3 அமைப்புகளை இடைவேளை இன்றி வாசிக்க வேண்டும் ஆக முதல் கோடன் AUG இதன் பிறகு இரண்டாவது கோடன் இதன் பிறகு அடுத்த வரும் மூன்றையும் இடைவேளை இன்றி வாசிக்க வேண்டும் அது தான் மூன்றாவது கோடன் இதனைத் தொடர்ந்து 4 5ஆவது கோடன் இங்கே 5ஆவது கோடன் UAA இது ஒரு ஸ்டாப் கோடன் ஆக இந்த இடத்தில் இந்த செயல் முடிவடையும் இங்கே இருக்கும் RNA மூலக்கூறை பார்த்து ஆராய்வதன் மூலம் இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆக இங்கே AUGவில் தொடங்கி GGG அதன் பிறகு 3ஆவது 4ஆவது கோடன் உள்ளது இதன் பிறகு இருப்பது ஸ்டாப் கோடன் இப்பொழுது இதன் மொழிபெயர்ப்பை பார்க்கலாம் இதை புரிந்து கொள்ளும் ட்ரான்ஸ்லேஷன் செயல்முறையில் 3 நிலைகள் உள்ளன முதலாவது இணிஷியேஷன் இரண்டாவது எலாங்கேஷன் மூன்றாவது டெர்மினேஷன் இப்பொழுது முதலில் இணிஷியேஷனில் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் இங்கே ரைபோசோமில் இருக்கும் சிறிய பகுதி mRNAவை ஆராய்ந்து ரைபோசோம் பைன்டிங் சைட்டின் அடிப்படியில் தங்களை இணைத்துக் கொள்ளும் மற்றும் இங்கே இருப்பதுதான் ஸ்டார்ட் கோடன் ஸ்டார்ட் கோடன் என்று ஒன்று இருந்தால் tRNAவின் முதலில் இதற்கு நேர்மாறாக அண்டிகோடன் இருக்கும் இந்த படத்தில் இது தான் அண்டிகோடன் இருக்கும் இடம் என்று எடுத்துக்கொள்வோம் இதை ஒரு கொக்கி வடிவில் நான் வரைகிறேன் இது கொண்டு வரும் அமினோ ஆசிட் தான் மிதியோனைன் ஆக இந்த முதல் tRNA வந்து தன்னை ஸ்டார்ட் கோடனுடன் இணைத்து விட்டது ரைபோசோமின் சிறிய பகுதி இங்கே வந்து இணைந்து விட்டது இது தான் இணிஷியேஷனின் முதல் கட்டம் இவைகள் ஒன்றாக வரிசை படுத்தப்பட்ட பிறகு தான் ரைபோசோமின் பெரிய பகுதி வந்து இணையும் ஆக RNA மூலக்கூறு உள்ளது அதனுடன் ரைபோசோமின் சிறிய பகுதி வந்து இணையும் இதன் பிறகு ரைபோசோமின் பெரிய பகுதி அதன் மீது வந்து அமரும் இது தான் RNA மூலக்கூறு என்று எடுத்துக்கொள்வோம் முதலில் சிறிய பகுதி வந்து இதனுடன் இணையும் இதன் பிறகு பெரிய பகுதி வந்து இதன் மீது அமரும் இங்கே இருப்பது இரு பரிமாண படம் ஆகையால் இதை குறுக்கே வெட்டி பார்க்க முடியாது அனிமேஷன் வீடியோவில் இது தெளிவாகத் தெரியும் அந்த வீடியோவின் லிங்க்கை உங்களுக்கு தருகிறேன் இந்த பெரிய பகுதி சிறிய பகுதி mRNA வழியாக குறுக்கே நறுக்கி பார்த்தால் தெரியும் இங்கே ஒரு சிறிய பள்ளம் வழியாக RNA செல்கிறது இப்பொழுது இந்த முழு அமைப்பும் ட்ரான்ஸ்லேஷன் செயல்முறைக்கு தயாராக உள்ளது இந்த பெரிய பகுதி அமைப்பு தங்களை அமர்த்திய பிறகு அதில் 3 இடங்கள் அதாவது சைட்கள் இருக்கும் E சைட் அல்லது எம்டி சைட் P சைட் மற்றும் A சைட் இங்கே இருக்கும் முதல் அமினோ ஆசிட் தான் மிதியோனைன் இப்பொழுது இந்த அமைப்பு அடுத்த அமினோ ஆசிடை வரவேற்பதற்கு தயாராக உள்ளது அடுத்த tRNA வந்து அண்டிகோடன் வரிசையின் உதவியுடன் தங்களை இணைத்துக் கொள்ளும் இது அடுத்த அமினோ ஆசிட் ஐ அதாவது அமினோ ஆசிட் 2 வை கொண்டுவரும் GGG என குறியிடப்பட்டிருக்கும் கிளைஸின் இரண்டாவதாக வரும் இப்பொழுது உள்ளே வரும் tRNA A சைட் நோக்கி வரும் இது நடந்த பிறகு 2 tRNA அடுத்து அடுத்து இருக்கும் இதன் பிறகு பெப்டைடு பாண்ட் உருவாகும் செயல்முறை நடக்கும் அமினோ ஆசிட்கள் பெப்டைடு பாண்ட் செயல்முறையின் மூலம் இணையும் என்பதை நான் மும்பு கூறிஇருக்கிறேன் ஆக இந்த மிதியோனைன் பெப்டைடு பாண்ட் மூலம் இரண்டாவது அமினோ ஆசிட்டிற்கு கடத்தப்படும் இது நடந்த பிறகு இந்த முழு ரைபோசோமும் ஒரு கோடன் அளவு வலதில் நகரும் இப்பொழுகு மிதியோனைன் கடத்தப்பட்டுவிட்டது இது இப்பொழுது tRNAஉடன் இணைந்து உள்ளது இந்த படத்தில் இங்கே ரைபோசோமின் சிறிய பகுதி உள்ளது ரைபோசோமின் பெரிய பகுதி இங்கே உள்ளது இந்த ரைபோசோம் வலதில் நகர்ந்த பிறகு முதல் சுற்றில் A சைட்டாக இருந்தது இப்பொழுது P சைட்டாக மாறிவிட்டது AUG இப்பொழுது எக்சிட் சைட்டில் உள்ளது tRNA இப்பொழுது காலியாக உள்ளது இது தன்னிடம் இருக்கும் மிதியோனைன்னை தானம் செய்துவிட்டது மிதியோனைன் ஐ கொண்டுவந்த tRNA இப்பொழுது காலியாக உள்ளது இது E சைட்டில் இருந்து tRNA வெளியே செல்லும் இப்பொழுது இது P சைட்டாக மாறிவிட்டது அடுத்ததாக வாசிக்க தயாராக இருக்கும் கோடன் A சைட்டில் இருக்கிறது இப்பொழுது இந்த இடத்திருக்கு மூன்றாவது tRNA வந்து அதன் அண்டிகோடன் உதவியுடன் இந்த கோடனை வாசிக்கும் இதனுடன் மூன்றாவது அமினோ ஆசிடை கொண்டுவரும் மறுபடியும் பெப்டைடு பாண்ட் உருவாகும் tRNA காலியாகும் பிறகு இந்த tRNA E சைட்டில் இருந்து வெளியே செல்லும் இவ்வாறே ட்ரான்ஸ்லேஷன் செயல்முறை நிகழும் ரைபோசோம் ஒரு கோடன் அளவு வலதுபுறமாக நகர்ந்து கொண்டே இருக்கும் mRNA டெம்ப்ளேட் இதை வாசித்து அதற்கு தகுந்த tRNAவை உள்ளே கொண்டு வரும் சார்ஜ்ட் tRNA வரும்போதெல்லாம் முன்னதாக உள்ள tRNA உடன் இது பெப்டைடு பாண்ட் மூலம் இணையும் ஆகையால் இந்த பாலிபெப்டைடு சங்கிலி நீண்டுகொண்டே இருக்கும் ரைபோசோம் ஸ்டாப் சைட்டை அடையும் வரை இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஆக இது எவ்வாறு நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இதற்கு பல அருமையான வீடியோக்கள் யூடியுப்பில் உள்ளது அதன் லிங்குகளை உங்களுக்கு தருகிறேன் இதை பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு மேலும் தெளிவாக புரியும் இப்பொழுது ரைபோசோம் ஸ்டாப் கோடனை அடைந்த பிறகு என்ன நடந்திருக்கும் ரைபோசோமில் இது A சைட்டாக மாறி இருக்கும் இங்கே தான் பெப்டிடில் சைட் உள்ளது ஆக இதற்கு ஏற்ற tRNA இங்கே இணைந்து இருக்கும் இதில் நான்காவது அமினோ ஆசிட் இருக்கும் இதனுடன் மூன்றாவது அமினோ ஆசிட் அதனுடன் இரண்டாவது அமினோ ஆசிட் அதனுடன் முதலாவது அமினோ ஆசிட் அதாவது மிதியோனைன் இணைந்து இருக்கும் ஆக அமினோ ஆசிட்களை கொண்ட ஒரு நீண்ட சங்கிலி உருவாகி இருக்கிறது இப்பொழுது ரைபோசோம் ஸ்டாப் கோடனை அடைந்து விட்டது இப்பொழுது இந்த ஸ்டாப் கோடனுக்கு tRNA இல்லை ரைபோசோம் ஸ்டாப் கோடனை அடைந்த உடன் tRNAவிற்கு பதிலாக ரிலீஸ் ஃபாக்டர் என்ற ஒன்று வரும் இது A சைட்டில் இணைவதற்காக வரும் ஒரு புரதம் இந்த ரிலீஸ் ஃபாக்டர் A சைட்டில் வந்து இணைந்தவுடன் இந்த முழு அமைப்பும் சிதைந்து விடும் இறுதியில் இந்த சிறிய அமைப்பு பெரிய அமைப்பு ரைபோசோம் அனைத்தும் பிரிந்து வெளியே வந்துவிடும் mRNA வெளியே வந்து விடும் tRNA மீண்டும் இணைப்பை துண்டித்து வெளியேறும் இறுதியில் இருப்பது பாலிபெப்டைடு சங்கிலி மட்டுமே ஆக மிதியோனைன் இரண்டாவது அமினோ ஆசிட் மூன்றாவது அமினோ ஆசிட் மற்றும் இறுதி நான்காவது அமினோ ஆசிட் கொண்ட பாலிபெப்டைடு சங்கிலி இருக்கிறது ஆக mRNA வில் ஒரு கோடன் கொண்டு தொடங்கி ரைபோசோம்கள் அடுக்கப்பட்டு இதன் பிறகு மிதியோனைன் வருகை இரண்டாவது tRNAவின் வருகை அண்டிகோடனுடன் பேஸ் பேரிங் போன்ற செயல்கள் நிகழ்ந்தன இதன் பிறகு அமினோ ஆசிட்கள் தொடர்ந்து இணைந்ததின் மூலம் பாலிபெப்டைடு சங்கிலி வளர்ந்தது இது வெறும் பாலிபெப்டைடு சங்கிலி அதாவது வெறும் அமினோ ஆசிட்களை கொண்ட நீண்ட வரிசையான அமைப்பு ஆனால் உண்மையில் புரதங்கள் மடிப்பு கொண்ட அமைப்புடையது இந்த ட்ரான்ஸ்லேஷன் செயல்முறைக்கு பிறகு நிகழும் டெர்மினேஷன் செயல் மூலம் இந்த அமைப்பு சாத்தியமாகிறது ரிலீஸ் ஃபாக்டரின் இணைப்பால் ட்ரான்ஸ்லேஷன் செயல்முறை நிறைவடைகிறது இதன் பிறகு பாலிபெப்டைடு சங்கிலி தயாராக உள்ளது இந்த பாலிபெப்டைடு சங்கிலி மடியத்தொடங்கும் இந்த படத்தில் இருப்பது போல இந்த நூலின் முனையை எடுத்து சுத்த முயற்சிக்கும் போது ஒரு நூல் பந்து உருவாகும் இது போன்ற ஒரு செயல் தான் நடக்கும் இந்த செயல் சாப்பெரோன்ஸ் எனப்படும் ஒரு சிறப்பான அமைப்பு கொண்டு நிகழ்கிறது ஆகா இந்த சாப்பெரோன் புரதங்கள் புரத மடிப்பை தூண்டும் அமினோ ஆசிட்கள் இணைந்த பிறகு அவைகள் மடிக்கப்படவேண்டும் இந்த புரத மடிப்பு நடந்த பிறகு இதற்கு ஒரு முப்பரிமாண கட்டமைப்பு கிடைக்கும் இதன் பிறகு யூகரியோட்ஸ்களில் இருக்கும் எண்டோப்லஸ்மிக் ரெடிக்குலம் மற்றும் கோல்கி காம்ப்ளக்ஸ்சில் நடப்பது போல இந்த மடிக்கப்பட்ட புரதம் மேலும் பல செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு மேலும் பல செயல்முறைகளுக்கு உட்பதுத்தப்படுவதன் சுரக்கச்செய்யப்படும் செல்ல வேண்டிய இடத்திற்கு அனுப்பப்படும் ஆக இது தான் புரத மடிப்பு இதன் பிறகு நடக்கும் மற்ற மாற்றங்களை எல்லாம் நான் கூறப்போவது இடையது இந்த செயலை போஸ்ட் ட்ரான்ஸ்லேஷனல் மாற்றங்கள் என்று கூறுவர் ஆக இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்ய விரும்புகிறேன் இன்றைய வீடியோவில் பார்த்ததை சுருக்கமாக கூறுகிறேன் mRNAவில் இருக்கும் தகவல் tRNA மூலம் எவ்வாறு டிகோட் செய்யப்படும் என்று பார்த்தோம் இதன் பிறகு இந்த தகவல் கோடன் எனப்படும் 3 எழுத்து கொண்ட வார்த்தைகள் மூலம் குறிக்கப்படும் tRNA வில் இருக்கும் நேர்மாறான அண்டிகோடன் உதவியுன் இந்த கோடன் வாசிக்கப்பட்டு புரிந்து கொள்ளப்படும் இதன் பிறகு இந்த tRNA இந்த கோடனுக்கு ஏற்ற அமினோ ஆசிடை கொண்டுவந்து இணைக்கும் இதேபோல ஒவ்வொரு கோடனுக்கும் ஒரு அமினோ ஆசிட் ரைபோசோமுடன் இணைக்கப்படும் இதன் பிறகு ரைபோசோம் அதாவது இந்த முழு அமைப்பும் ஸ்டாப் கோடனை அடைந்த உடன் ரிலீஸ் ஃபாக்டர் வந்து அனைத்தையும் சிதைந்து விடும் பெப்டைடு சங்கிலி மீதமுள்ள அனைத்து சிக்கலான அமைப்பில் இருந்து பிரிந்து வந்துவிடும் இதன் பிறகு பெப்டைடு சங்கிலி போஸ்ட் ட்ரான்ஸ்லேஷனல் மாற்றங்கள் எனப்படும் செயல்முறைக்கு உட்படுத்தப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அதாவது தகவல் எவ்வாறு டிகோட் செய்யப்படுகிறது என்ற கருத்து இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இங்கே இருக்கும் அனிமேஷன் வீடியோகளை பாருங்கள் இவைகள் 7 இல் இருந்து 10 நிமிடங்கள் தான் இருக்கும் இந்த செயல்முறை எவ்வாறு நிகழ்கிறது என்று இதில் காண்பித்திருப்பார்கள் கரும்பலகையில் என்னால் காண்பிக்க முடியாததை இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் 64 கோடன் பற்றியும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் அவைகள் எதை குறிக்கும் இதை எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்று தெரிய விரும்பினால் இந்த வீடியோவை பார்க்கவும் இது முழு கோடன் அட்டவனை பற்றியது இந்த பாடத்திட்டம் கொண்ட அனைத்து வீடியோவையும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஆங்காங்கே சிறு பிழைகள் இருக்கலாம் இதை சரி செய்ய நாங்கள் முயற்சி செய்கிறோம் உங்களுக்கு ஏதேனும் குழப்பம் இருந்தால் எங்களுக்கு எழுதி அனுப்பவும் நாங்கள் உங்கள் குழப்பங்களை தெளிவு படுத்த முயற்சி செய்கிறோம்